சோதனை தலைகீழ் பெருக்கியாக ஆப் ஆம்ப் சரி இந்த தொகுதிக்கு வருக இங்கே நாம் செயல்பாட்டுப் பெருக்கிகளின் பல்வேறு பயன்பாடுகளை புரிந்து கொள்வோம் கடைசி தொகுதிகளில் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்றால் என்ன அது செயல்பாட்டு பெருக்கியை எவ்வாறு பாதிக்கப் போகிறது போன்ற செயல்பாட்டு பெருக்கியின் சிறப்பியல்புகளைக் கடந்து வந்தோம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தங்கள் என்றால் என்ன ஸ்லூ விகிதம் என்றால் என்ன என்பதையும் நம்மிடம் உள்ள கருவிகளைப் பயன்படுத்தி அதை எவ்வாறு அளவிடுவது என்பதையும் நாம் புரிந்துகொண்டோம் நம்மிடம் டி சி மின்சாரம் ஒரு செயல்பாட்டு ஜெனரேட்டர் மற்றும் ஒரு அலைக்காட்டி இருந்தது இது உங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டர் உங்கள் அலைக்காட்டி மற்றும் டிசி மின்சாரம் நாம் பிரெட் போர்டின் உதவியைப் பெற்றோம் அதில் நாம் மின் சுற்றை பொருத்தி இருந்தோம் மேலும் சில உள்ளீட்டு சமிக்ஞையையும் வெளியீட்டு சமிக்ஞையின் மாற்றத்தையும் பயன்படுத்தும்போது சமிக்ஞைகளில் ஏற்படும் மாற்றத்தைக் கண்டோம் இது மின்னழுத்தங்களின் மாற்றமாக நீங்கள் அளவிட முடியும் சரி மேலும் IB ஐ எவ்வாறு கணக்கிட முடியும் ஒரு அட்டவணையில் சில சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அந்த தொகுதியில் கலந்து கொள்ளாதவர்கள் தயவுசெய்து சென்று அந்த தொகுதியைப் பாருங்கள் பின்னர் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விரிவுரைக்கு திரும்பி வரலாம் இப்போது இங்கே ஒரு தலைகீழ் பெருக்கி என்றால் என்ன என்பதை இன்று நாம் புரிந்துகொள்வோம் பின்னர் தலைகீழ் அல்லாத பெருக்கி என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் அதைத் தொடர்ந்து ஒரு மின்னழுத்த பின்தொடர்பவர் இடையக சுற்று என்றும் அழைக்கப்படுகிறது இறுதியாக நாம் கூட்டு பெருக்கியை பெறவேண்டும் எனவே இவை இன்றைய தொடரில் உள்ள விஷயங்களின் தொகுப்பாகும் இவற்றை மீண்டும் 2 அல்லது 3 வெவ்வேறு தொகுதிகளாகப் பிரிப்போம் இதனால் அது மிகவும் சலிப்படையாது இதன் பொருள் என்னவென்றால் நாம் எதையாவது படிக்கும் பொழுது ஒன்றைப் பார்க்கும்போதெல்லாம் கவனம் செலுத்துவது மிகவும் கடினம் 15 முதல் 20 நிமிடங்கள் எதையாவது பார்த்துக் கொள்வது எப்போதுமே நல்லது சிறிது நேரம் இடைவெளி எடுத்து பின்னர் மற்றொரு தொகுதியைத் தொடங்கவும் அது உங்கள் மனதை புதியதாக வைத்திருக்கும் சரி மேலும் நீங்கள் ஒரு ஆய்வகத்தில் பணிபுரியும் போதெல்லாம் அல்லது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படிக்கும்போது 5 நிமிட இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இப்படித்தான் இது நமது கவனம் சிதறாமல் வைத்திருக்கவும் நம் மனதை மையமாக வைத்திருக்கவும் உதவும் எனவே முதல் பரிசோதனையுடன் தொடங்குவோம் அது தலைகீழ் பெருக்கி ஒரு செயல்பாட்டு பெருக்கியை தலைகீழ் பெருக்கியாக எவ்வாறு பயன்படுத்தலாம் இப்போது செயல்பாட்டு பெருக்கிகள் பல செயல்பாடுகளைச் செய்ய முடியும் என்று நாம் கோட்பாடு வகுப்பில் விவாதித்தோம் அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே தலைகீழ் பெருக்கி சரியாக என்னவென்று விரைவாகப் பார்ப்போம் ஏனெனில் இது ஏற்கனவே கோட்பாடு வகுப்பில் முடிக்கப்பட்டு இருந்தது பின்னர் சோதனைகளை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் மேலும் அங்கிருந்து நாம் செல்வோம் எனவே நீங்கள் திரையைப் பார்த்தால் இன்று நாம் அடிப்படை ஒப் ஆம்ப் சுற்றுகளைப் புரிந்துகொள்கிறோம் இவை அனைத்தும் அடிப்படை ஒப் ஆம்ப்ஸ் சரி அவை மிகவும் சிக்கலான ஒப் ஆம்ப் சுற்றுகள் ஆம் அடிப்படை விஷயங்களுடன் தொடங்குகிறோம் எனவே முதலில் உங்கள் தலைகீழ் பின்னர் உங்களது தலைகீழ் அல்லாத பெருக்கி பின்னர் நம்மிடம் மின்னழுத்த பின்தொடர்பவர் மற்றும் கூட்டு பெருக்கி உள்ளது எனவே தலைகீழ் பெருக்கி எது என்பதை முதலில் பார்ப்போம் சரி இப்போது நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாம் ஏற்கனவே கோட்பாடு வகுப்பில் பார்த்தோம் தலைகீழ் பெருக்கி சரியாக என்ன என்பதை பார்த்தோம் சரி எனவே இந்த ஸ்லைடைப் பற்றி விவாதித்தபின் அடுத்த ஸ்லைடிற்கு விரைவாக நகர்கிறேன் இதன்மூலம் கோட்பாடு வகுப்பு என்ன என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் மேலும் சோதனை வகுப்போடு தொடர்புபடுத்த முடியும் எனவே நீங்கள் தலைகீழ் பெருக்கியைக் கண்டால் தலைகீழ் முனையத்திற்கு உள்ளீடு வழங்கப்படுவதை நாம் இங்கே காணலாம் தலைகீழ் முனையத்திற்கு உள்ளீடு வழங்கப்படுகிறது சரி மேலும் தலைகீழ் அல்லாத முனையம் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது தலைகீழ் அல்லாதது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி எனவே R R1 இருப்பதாக நீங்கள் கருதினால் பின்னூட்ட மின்தடை R2 உள்ளது மேலும் நீங்கள் கணக்கிட விரும்பினால் அல்லது வெளியீட்டு மின்னழுத்தத்தின் சமன்பாடு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் சரி வெளியீட்டு மின்னழுத்தம் பின்னர் நாம் இங்கே காணலாம் சரி நீங்கள் தலைகீழ் முனையத்தில் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் நீங்கள் மின்னோட்டத்தைக் என I1 V1 R1 காணலாம் சரி இங்கே அது I2 I1 V1 R1 ஆக இருக்கும் வித்தியாசம் 0 என்பதால் Vo சமன்பாடு எவ்வாறு வருகிறது என்பதைப் நீங்கள் புரிந்துகொண்டால் இதைத் தீர்த்தவுடன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் Vo 0 V1R1R2 எனவே இதை நீங்கள் இறுதியாகக் கண்டால் Vo 0 க்கு எந்த அர்த்தமும் இல்லை எனவே V1 அல்லது R2 R1 V1 தலைகீழ் பெருக்கியின் சூத்திரம் இதுதான் எனவே கோட்பாடு வகுப்பில் பார்த்தோம் எனவே இந்தக் குறிப்பிட்ட சூத்திரத்தை நீங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் என்ற விவரத்தின் உள் நான் செல்லப்போவதில்லை ஆனால் விரைவாக நினைவுகூர வெளிப்புற காம்போனன்ட்ஸ் R1 மற்றும் R2 ஆகியவை முழு வளையத்தை உருவாக்குகின்றன சரி R2 மற்றும் R1 இது ஒரு முழு வளையத்தை உருவாக்குகிறது செயல்பாட்டு பெருக்கியை ஒரு திறந்த வளைய பெருக்கியாகப் பயன்படுத்தலாம் அதை மூடிய வளைய பெருக்கியாகப் பயன்படுத்தலாம் எனவே இந்த R1 R2 மின்தடையங்கள் ஒரு பின்னூட்டம் பெற உதவுகின்றன அதனால்தான் இது ஒரு முழு வளையம் வெளியீடு தலைகீழ் உள்ளீட்டு முனையத்திற்கு மீண்டும் வழங்கப்படுகிறது தலைகீழ் உள்ளீட்டு முனையத்திலிருந்து உள்ளீட்டு சமிக்ஞை பயன்படுத்தப்படுகிறது தலைகீழ் உள்ளீட்டு முனையத்தில் உள்ளீட்டு சமிக்ஞை பயன்படுத்தப்படுவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எனவே தலைகீழ் பெருக்கியைப் பற்றி நீங்கள் பேசும்போது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் தலைகீழ் அல்லாத பெருக்கிக்கு உள்ளீட்டைப் பயன்படுத்துங்கள் தலைகீழ் அல்லாத பெருக்கிக்கு உள்ளீட்டைப் பயன்படுத்துங்கள் தலைகீழ் முனையத்திற்கு இப்போது உள்ளீட்டு சமிக்ஞை பயன்படுத்தப்படுகிறது இலட்சிய ஒப் ஆம்பைப் பயன்படுத்தி உள்ளமைவைப் பார்ப்போம் சரி எனவே மெய்நிகர் குறுக்கு பயன்படுத்துவதற்குத் தேவையான நிபந்தனை மெய்நிகர் தரை அல்லது மெய்நிகர் குறுகலானது எது என்பதற்கான கோட்பாடு வகுப்பில் எதிர்மறையான பின்னூட்ட உள்ளமைவைக் கண்டோம் ஒன்று எதிர்மறையான பின்னூட்ட உள்ளமைவு மற்றும் எல்லையற்ற வளைய ஆதாயம் இவை மெய்நிகர் குறுக்கை பயன்படுத்தத் தேவையான நிபந்தனை நமக்கு ஏற்கனவே தெரியும் மூடிய வளைய ஆதாயம் இந்தக் குறிப்பிட்ட பெருக்கியின் மூடிய வளைய ஆதாயம் R2 R1 ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை சரி வேறுபட்ட ஆதாயம் V2 V1 ஆக இருக்கும் V2 என்றால் என்ன V2 V1 Vo ஒரு Vo ஆல் ஒரு சரி எல்லையற்ற உள்ளீட்டு மின்மறுப்பு I1 I2 0 உள்ளீட்டு மின்மறுப்பு ஏன் எல்லையற்றது ஆகவே I1 என்பதும் I2 என்பதும் 0 க்கு சமமாக இருக்கும் என்பதை தவிர வேறொன்றுமில்லை எல்லையற்ற உள்ளீட்டு மின்மறுப்பு என்றால் மின்னோட்டம் பாய முடியாது அதனால்தான் அது 0 ஆகும் ஆகவே நாம் இலட்சிய செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தி தலைகீழ் மாற்ற உள்ளமைவு பற்றிப் பேசுகிறோம் அதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கே இலட்சிய ஆப் ஆம்ப் எனவே நடைமுறை ஒப் ஆம்ப் மீண்டும் உள்ளீட்டு மின்மறுப்பு மிக அதிகமாகவோ அல்லது எல்லையற்றதாகவோ இருக்காது அது மிக அதிகமாக இருக்கும் சரி எல்லையற்றது அல்ல எனவே இலட்சிய ஒப் ஆம்ப் 0 வெளியீட்டு மின்மறுப்பைப் பயன்படுத்தி உள்ளீட்டு தலைகீழ் உள்ளமைவைப் பற்றி பேசுகிறோம் சரி இதுவும் 0 ஆனால் உண்மையில் இது நடைமுறை ஒப் ஆம்ப் என்றால் அது குறைவாக இருப்பதை தவிர வேறொன்றுமில்லை சரியா 0 அல்ல மின்னழுத்த ஆதாயம் மின்னழுத்த ஆதாயம் எதிர்மறையானது சரி நீங்கள் இங்கே காணலாம் உங்கள் R2 R1V1 இன் எதிர்மறை உள்ளீட்டு வெளியீட்டு சமிக்ஞைகள் கட்டத்திற்கு வெளியே உள்ளன இது மிகவும் முக்கியமானது தலைகீழ் பெருக்கியில் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்தும்போது வெளியீடு எதிர் கட்டமாக இருக்கும் என்று கோட்பாட்டு வகுப்பில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே நாம் சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறோம் வெளியீட்டை எதிர் கட்டமாகக் காண்போம் இது 180 டிகிரி கட்ட மாற்றம் சரி எனவே இதுதான் எழுதப்பட்டுள்ளது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சமிக்ஞைகள் கட்டத்திற்கு வெளியே உள்ளன இல்லையா அடுத்து மூடிய வளைய ஆதாயம் முற்றிலும் செயலற்ற காம்பனன்ட்ஸ் ஐ பொறுத்தது சரி ஒப் ஆம்பிலிருந்து சுயாதீனமாக ஏன் முற்றிலும் செயலற்ற காம்பனன்ட்ஸ்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் பாருங்கள் இது R2 ஐப் பொறுத்தது இது R1 ஐப் பொறுத்தது செயல்பாட்டு பெருக்கியைப் பொறுத்தது அல்ல எனவே இது செயலற்ற காம்பனன்ட்ஸ் ஐ முழுமையாக நம்பியுள்ளது இல்லையா அடுத்தது மூடிய வளைய பெருக்கி ஆதாயத்தை அதாவது உயர் திறந்த வளைய ஆதாயத்தை துல்லியத்திற்காக பரிவர்த்தனை செய்து கொள்கிறது ஆனால் துல்லியமான மூடிய வளைய ஆதாயத்திற்கான வரையறுக்கப்பட்ட ஆதாயம் இதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் பெருக்கியைப் பற்றி பேசும்போது நாம் பார்த்த 2 வகையான கருத்துக்கள் உள்ளன சரி ஒன்று உங்கள் எதிர்மறையான பின்னூட்டம் மற்றொன்று உங்கள் நேர்மறையான பின்னூட்டம் இப்போது நான் நேர்மறையான பின்னூட்டத்தைப் பயன்படுத்திக்கொண்டே இருந்தால் நாம் பார்த்த விஷயம் என்ன நீங்கள் நேர்மறையான பின்னூட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தினால் பெருக்கி உண்மையில் ஒரு பெருக்கியாக இயங்காது ஆனால் அது ஒரு ஆஸிலேட்டராக இருக்கும் சரி சிக்னலைப் புரிந்துகொள்ள அல்லது சரிசெய்ய பெருக்கியை நிலையானதாக மாற்றுவதற்கு இது ஒரு ஆஸிலேட்டராக இருக்கும் சரி சுற்றுக்கு எதிர்மறையான பின்னூட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் ஆதாயத்தை மாற்ற முடியும் நாம் ஆதாயத்துடன் விளையாட முடியும் ஆதாயத்தை சரிசெய்ய முடியும் மேலும் தலைகீழ் அல்லாத பெருக்கியாக மாறுகிறது அதாவது எதிர்மறை பின்னூட்ட புலம் நமக்கு பெருக்கி உட்குறிப்பைக் கொடுக்கும் நமக்கு நேர்மறையான பின்னூட்டம் ஊசலாட்டம் அளிக்கிறது சரி எனவே வகுப்பில் இரண்டு விஷயங்களையும் பார்த்தோம் அதை நினைவு கூருங்கள் இப்போது நீங்கள் மூடிய வளைய பெருக்கி வைத்திருப்பதைக் கண்டால் எனவே அதனால்தான் நாம் துல்லியத்தை கொண்டிருக்க முடியும் நமக்கு வரையறுக்கப்பட்ட ஆனால் துல்லியமான மூடிய வளைய ஆதாயம் இருக்கும் எனவே இவை ஏற்கனவே நமக்குத் தெரிந்தவை உங்கள் குறிப்புகளை விரைவாகப் பாருங்கள் அல்லது விரிவுரை குறிப்புகளைப் பாருங்கள் நீங்கள் எப்படியும் பார்ப்பீர்கள் இப்போது இதை நாம் அறிந்தவுடன் இது நமது கோட்பாட்டின் பகுதியாகும் இது மீண்டும் மீண்டும் சரி உண்மையில் நாம் செயல்பாட்டு பெருக்கியை எவ்வாறு எடுத்துக் கொள்வது செயலற்ற மின் தடையங்களை எடுத்துக் கொள்வது மேலும் நாம் எப்படி சரியாக பிரெட்போர்டில் சுற்றை வைக்க முடியும் மற்றும் சுற்றுகளை எவ்வாறு சரிபார்க்கலாம் அதுதான் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் நீங்கள் பார்த்தால் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது தான் சோதனை இல்லையா எனவே எவ்வாறு செய்வது அல்லது தலைகீழ் பெருக்கியின் ஆதாயத்தை எவ்வாறு கணக்கிடுவது இப்போது உங்களிடம் இருப்பதால் R1 இது 1 கிலோ ஓமிற்கு சமம் சரி பின்னூட்ட மின்தடை Rf 10 கிலோ ஓமிற்கு சமம் இந்த குறிப்பிட்ட பெருக்கியின் ஆதாயம் என்னவாக இருக்கும் எனவே முதலில் நாம் சுற்று என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நெருக்கமாகப் பார்த்தால் உண்மையில் சுற்று என்ன சுற்று என்னவென்றால் உள்ளீட்டு சமிக்ஞை உள்ளீட்டு சமிக்ஞை தலைகீழ் முனையத்திற்கு வழங்கப்படுகிறது அதாவது இது ஒரு தலைகீழ் பெருக்கி அடுத்து நாம் அடுத்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் Rin இன் மதிப்பு என்ன Rf இன் மதிப்பு என்ன இப்போது நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் Vout க்கான சூத்திரம் என்ன ஏனெனில் தலைகீழ் பெருக்கிக்கு Vout என்பது பின்னூட்ட மின்தடை Rf இன் எதிர்மறையை உள்ளீட்டு எதிர்ப்பால் Rin Vin வகுத்தலை தவிர வேறொன்றும் இல்லை சரியா இந்த சூத்திரம் நமக்குத் தெரியும் நமக்கு இந்த சூத்திரம் தெரியும் எனவே நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் எனவே முதல் விஷயம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சுற்றுடன் இணைக்கப்படுகிறது இதுதான் படம் நாம் அதுபடி இணைக்கிறோம் சரி அடுத்து உச்சத்தில் இருந்து உச்சத்திற்கு ஒரு வோல்ட் கொண்ட சைன் அலையை ஒரு கிலோஹெர்ட்ஸில் V1க்கு பயன்படுத்துங்கள் இங்கே நாம் ஒரு சைன் அலையைப் பயன்படுத்த வேண்டும் சரி பீக் டு பீக் சரி இது ஒரு வோல்ட் சரி 1 வோல்ட் 1 வோல்ட் எனவே அதை அப்படியே அழித்து விடுகிறேன் புரிந்து கொள்வது எளிதாகும் சரி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது விஷயம் இது சரியா இதில் நாம் கவனம் செலுத்துவோம் நாம் என்ன கண்டோம் சைன் அலையை பயன்படுத்தவும் ஒரு வோல்ட் பீக் டு பீக் பீக் டு பீக் ஒரு வோல்ட் சரி அதிர்வெண் ஒரு கிலோஹெர்ட்ஸ் ஒரு கிலோஹெர்ட்ஸ் ஒரு அதிர்வெண் சரியா நல்லது இப்போது அடுத்தது என்ன வெளியீட்டைக் Vout கவனியுங்கள் நீங்கள் வெளியீட்டைக் கவனிக்க வேண்டும் மேலும் கீழே உள்ள அட்டவணையில் பீக் டு பீக் மதிப்பைக் குறித்துக் கொள்ளவும் எனவே கொடுக்கப்பட்டவை என்ன அட்டவணை கொடுக்கப்பட்ட அட்டவணை Vin Vout இந்த 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இல்லையா ஆதாயம் என்றால் என்ன ஆதாயம் என்பது Vout Vin தவிர வேறில்லை எனவே இது Vout சரி இது Vout க்கான சூத்திரம் அங்கிருந்து நாம் எவ்வாறு ஆதாயத்தைக் காண்பது எனவே முன்பு நான் Vout பற்றி பேசும்போது Vout Rf Rin Vin ஆதாயம் Vout Vin எனவே ஆதாயம் என்ன உண்மையான ஆதாயம் என்ன அதாவது சோதனை ஆதாயம் மற்றும் தத்துவார்த்த ஆதாயம் என்ன நாம் இரண்டு விஷயங்களையும் அளவிட முடியும் மேலும் இந்த பரிசோதனையைச் செய்வோம் இன்று மற்றொரு விஷயம் உயர் மற்றும் கீழ் வீச்சுகளுக்கான பரிசோதனையை மீண்டும் செய்து அவதானிப்புகளைக் குறித்துக் கொள்ளவும் எனவே நாம் வீச்சை மாற்றுவோம் சமிக்ஞையின் வீச்சுகளை மாற்றுவோம் மேலும் ஆதாயத்தில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்று பார்ப்போம் சரியா அட்டவணையில் காணப்பட்ட ஆதாயத்தைக் கணக்கிட்டு தத்துவார்த்த ஆதாயத்துடன் ஒப்பிடுங்கள் எனவே இந்த சோதனையில் நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு பிரெட் போர்டை எடுத்துக்கொள்வோம் மேலும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சுற்றுடன் இணைப்போம் சரி எனவே இன்று நான் இந்த குறிப்பிட்ட பாடநெறிக்கு எனது மற்றொரு கற்பித்தல் உதவியாளரைக் கோருகிறேன் இந்த பரிசோதனையை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை அவர் உங்களுக்குக் காண்பிப்பார் எனவே சுமன் சாட்டர்ஜி அவர் ஒரு கற்பித்தல் உதவியாளர் சுமன் தயவுசெய்து நீங்கள் தயவுசெய்து வர முடியுமா எனவே நீங்கள் அங்கு பார்த்தால் மக்களும் உங்களைப் பார்க்க முடியும் எனவே அவர் சுமன் சாட்டர்ஜி அவர் இன்று சோதனைகளை நிகழ்த்துவார் எனவே முதலில் நாம் தலைகீழ் பெருக்கியுடன் தொடங்குவோம் எனவே சுமன் நம்மிடம் பிசிபி பிரெட் போர்டு இருக்கிறதா தயார் சரி அமைதி எனவே தயவுசெய்து நீங்கள் அதை இணைக்க முடியுமா இது ஒரு தலைகீழ் பெருக்கி சரி அதாவது எங்கள் திரையில் சுற்று என்ன என்பதை நீங்கள் மீண்டும் நினைவில் வைத்திருந்தால் ஒரு ஒப் ஆம்ப் உள்ளது 2 பின்னூட்டம் உள்ளது ஒரு பின்னூட்ட மின்தடை உள்ளது மற்றும் ஒரு உள்ளீட்டு மின்தடை சரி இப்போது மீண்டும் என் கையில் கவனம் செலுத்தலாம் ஆம் எனவே நம்மிடம் ஒரு செயல்பாட்டு பெருக்கி உள்ளது சரி பின்னர் 2 மின்தடையங்கள் Rin மற்றும் Rf ஆகியவை சுற்றுகளில் காட்டப்பட்டுள்ள அதே வழியில் இணைக்கப்பட்டுள்ளன பிறகு அடுத்தது என்ன செயல்பாட்டு பெருக்கிக்கு நாம் 15 15 ஐப் பயன்படுத்த வேண்டும் சரி இது மிகவும் எளிதானது இப்போது உள்ளீட்டு சமிக்ஞை தலைகீழ் பெருக்கிக்கு உள்ளீட்டு சமிக்ஞை தலைகீழ் அல்லாத பெருக்கி தலைகீழ் அல்லாத முனையத்தைப் பயன்படுத்துவோம் தலைகீழ் முனையத்திற்கு உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்துவோம் மற்றும் தலைகீழ் அல்லாத முனையம் தரையுடன் இணைக்கப்படும் ஏன் ஏனெனில் இது தலைகீழ் பெருக்கி சரியா எனவே நீங்கள் அதை எவ்வாறு செய்யலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே நான் அதை இங்கே வைக்கிறேன் இல்லையா இப்போது இது டி சி மின்சாரம் டி சி மின்சாரம் 15 15 இங்கே இருக்கிறது சரி இங்கே நம்மிடம் பிளஸ் 15 மைனஸ் 15 உள்ளது எனவே முதலில் இதை இங்கே இணைக்கலாம் பின்னர் டி சி மின்சக்தியைப் பயன்படுத்தலாம் முதலில் இணைக்க முடிந்து பின்னர் நீங்கள் பயன்படுத்தினால் சரி எனவே அவர் என்னவென்றால் இப்போது அவர் சார்பு மின்னழுத்தத்தை பிளஸ் 15 மைனஸ் 15 ஐ ஒப் ஆம்பைப் பயன்படுத்தும் தலைகீழ் பெருக்கியுடன் இணைக்கிறாரா நாம் ஏற்கனவே தரையுடன் இணைத்து விட்டோம் இப்போது நாம் டி சி மின்சக்தியைத் தொடங்கலாம் இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தங்களை நீங்கள் சரியாகப் பார்க்க வேண்டியதில்லை இதைக் கவனிக்க வேண்டாம் சோதனைப் பிரிவில் முதல் தொகுதியில் நான் பார்த்தேன் இந்த குறிப்பிட்ட மின்சாரம் உள்ளது என்று நான் சொன்னேன் பிளஸ் 15 கழித்தல் 15 இங்கே சிவப்பு கருப்பு மற்றும் பச்சை சரி இங்கிருந்து நாம் பிளஸ் 15 மைனஸ் 15 ஐப் பெறலாம் சரி எனவே அந்த பிளஸ் 15 மைனஸ் 15 நேரடியாக செயல்பாட்டு பெருக்கி சுற்றுக்கு வழங்கப்படுகிறது இப்போது நாம் தலைகீழ் உள்ளீட்டில் சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறோம் செயல்பாட்டு பெருக்கியின் தலைகீழ் உள்ளீடு சமிக்ஞை என்ன எனவே அதிர்வெண் ஜெனரேட்டர் அதிர்வெண் ஜெனரேட்டர் இதை நீங்கள் பார்த்தால் நாம் ஒரு கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணைப் பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இல்லையா இங்கே நாம் ஒரு கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணைப் பயன்படுத்துகிறோம் மின்னழுத்தம் என்ன நாம் பீக் டு பீக் மின்னழுத்தத்தைப் பற்றி பேசுகிறோம் சரி எனவே பீக் டு பீக் மின்னழுத்தம் என்ன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பீக் டு பீக் மின்னழுத்தம் ஒரு வோல்ட் ஆகும் சரி 1 வோல்ட் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது இந்த சமிக்ஞையை தலைகீழ் முனையத்திற்கு அளிக்க வேண்டும் எனவே அவரது கையில் வைத்திருக்கும் ப்ரோபை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் ப்ரோபை பார்க்கும்போது எனவே இந்த ப்ரோபை இங்கே வைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த ப்ரோபை பாருங்கள் சரி எனவே ஒன்று உங்கள் சமிக்ஞை இரண்டாவது உங்கள் தரை இரண்டாவது உங்கள் தரை சரி எனவே அவர் சிக்னலைப் பயன்படுத்துகிறார் மேலும் கருப்பாக இருக்கும் இந்த ஒன்றை சுற்றுவட்டத்தின் தரையில் இணைப்பீர்கள் அது ப்ரெட்போர்டில் பி பியில் உள்ளது சரி எனவே தலைகீழ் பெருக்கிக்கு சமிக்ஞை கொடுங்கள் எனவே அவர் இப்போது எதை முயற்சிக்கிறார் என்றால் அவர் ஒரு உள்ளீட்டு சமிக்ஞையை அளிக்கிறார் இல்லையா செயல்பாட்டு பெருக்கியின் தலைகீழ் முனையத்திற்கு சரி எனவே மிகவும் எளிதானது மிக எளிதானது மிகவும் எளிமையான சோதனை அதனால்தான் இது அடிப்படை ஒப் ஆம்ப் சுற்றுகள் என்று நாம் கூறியுள்ளோம் சரி எனவே நாம் இப்போது சிக்னலை தலைகீழ் முனையத்துடன் இணைக்கிறோம் அல்லது நீங்கள் மற்றொரு நீளமான கம்பியை எடுத்துக் கொள்ளலாம் எனவே இது எளிது இதை எடுத்துக்கொள்ளலாம் சரி அதை இணைக்கவும் சரி எனவே இப்போது செயல்பாட்டு பெருக்கியின் தலைகீழ் முனையத்திற்கு உள்ளீட்டை வழங்கியுள்ளார் சரி இப்போது நாம் வெளியீட்டை சரிபார்க்க வேண்டும் வெளியீட்டை சரிபார்க்க வேண்டும் அதுதான் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் மீண்டும் திரையைப் பார்த்தால் சரி அட்டவணை என்ன அட்டவணையில் நம்மிடம் உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளது நம்மிடம் உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளது வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளது நம்மிடம் ஒரு ஆதாயம் உள்ளது சரி நம்மிடம் உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளது நம்மிடம் வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளது நம்மிடம் ஆதாயம் உள்ளது அதாவது நாம் ஏற்கனவே இந்த உள்ளீட்டு சமிக்ஞையை வழங்கியுள்ளோம் இந்த உள்ளீட்டு சமிக்ஞையை நாம் கொடுத்துள்ளோம் நீங்கள் அட்டவணையில் பார்த்தால் தலைகீழ் முனையத்திற்கு வலதுபுறம் எனவே செயல்பாட்டு ஜெனரேட்டரில் மின்னழுத்தத்திற்கு உச்சத்திலிருந்து உச்சம் என்ன உச்சத்திலிருந்து உச்ச மின்னழுத்தம் ஒரு வோல்ட் சரி அதிர்வெண் என்னவாக இருந்தது அதிர்வெண் ஒரு கிலோஹெர்ட்ஸ் ஆக இருந்தது சரியா இப்போது நாம் சரிபார்க்க வேண்டியது என்ன வெளியீட்டு மின்னழுத்தத்தை நாம் சரிபார்க்க வேண்டும் இல்லையா எனவே நாம் அலைக்காட்டியை செயல்பாட்டு பெருக்கி சுற்றுடன் இணைக்க வேண்டும் அதனால் தான் வெளியீட்டு சமிக்ஞையை நாம் காணலாம் எனவே செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீட்டை சரிபார்க்க அதையே நாம் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே அவர் என்ன செய்தார் இதை நீங்கள் பார்த்தால் மிகவும் சிக்கலாக தோற்றமளிக்கிறது ஆனால் இது சிக்கலானது அல்ல தோழர்களே எனவே எனது வலதுபுறத்தில் இருக்கும் அதிர்வெண் ஜெனரேட்டரை நாம் இணைத்துள்ளோம் ஒப் ஆம்பிற்கு சிக்னலைக் கொடுத்துள்ளோம் அலை காட்டியில் வெளியீட்டை நாம் சரிபார்க்கிறோம் ப்ரோபின் காரணமாக சிக்கலாக தெரிகிறது இது மிகவும் எளிமையானது அதிர்வெண் ஜெனரேட்டரிலிருந்து ஒரு சிவப்பு கம்பி அதுதான் தலைகீழுக்கான சமிக்ஞை தரைக்கு செல்கிறது வெளியீட்டில் இருந்து ஒரு சமிக்ஞை அலைகாட்டிற்கு மற்றொன்று தரைக்கு செல்கிறது எனவே இது மிகவும் எளிது இப்போது நீங்கள் உண்மையில் ஒரு வோல்ட் உச்சத்தில் இருந்து உச்சமாக இருக்கும் உள்ளீட்டு சமிக்ஞையை பயன்படுத்தும்போது கண்டால் சரி ஒரு கிலோஹெர்ட்ஸ் நாம் சரியாகப் பார்க்க வேண்டிய வெளியீடு என்ன சரி எனவே இங்கே காணும் அலைக்காட்டி மீது நாம் கவனம் செலுத்தினால் அலைக்காட்டியில் நாம் இங்கே பார்ப்பது என்ன தயவுசெய்து அலைக்காட்டியில் கவனம் செலுத்த முடியுமா ஆமாம் ஆமாம் உச்சத்தில் இருந்து உச்ச மின்னழுத்தம் எனவே வெளியீடு என்ன வெளியீடு என்ன என்பதை பாருங்கள் அவர் தனது விரலை வைக்கிறார் அதனால் நாம் வெளியீட்டைக் காணலாம் இல்லையா எனவே இந்த நீலக்கோடு உங்கள் வெளியீடு மஞ்சள் கோடு உங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையாகும் நாம் என்ன பார்க்கிறோம் என்ன பார்க்கிறீர்கள் வெளியீடு உள்ளீட்டு சமிக்ஞைக்கு 180 டிகிரி கட்ட மாற்றமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இல்லையா எனவே இந்த மஞ்சள் கோட்டைப் பார்க்கும்போது நீலக்கோட்டைக் காணும்போது இவை 180 டிகிரி கட்டத்திற்கு வெளியே உள்ளன எனவே இது சரி எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் என்றால் என்ன என்று பார்ப்போம் வெளியீடு என்ன மின்னழுத்தம் வெளியீட்டு மின் அழுத்தம் 10 வோல்ட் ஆகும் உள்ளீட்டு மின்னழுத்தம் என்ன உள்ளீட்டு மின்னழுத்தம் ஒரு வோல்ட் சரி அதாவது நாம் சமிக்ஞையை பெருக்கிவிட்டோம் இல்லையா வெளியீட்டில் 10 வோல்ட் கிடைத்தது வெளியீட்டில் 10 வோல்ட் ஏன் கிடைத்தது அது வேறு விஷயம் நாம் பார்ப்போம் இப்போது நீங்கள் மீண்டும் திரைகளுக்கு வந்தால் நான் மின்னழுத்த உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்தினேன் 1 வோல்ட் வெளியீட்டு சமிக்ஞை என்ன 10 வோல்ட் இல்லையா எனவே VoutVin 10 1 அதாவது 10 அதாவது 10 எனவே புரிந்து கொள்ள மிகவும் எளிதானது இல்லையா தத்துவார்த்த ஆதாயம் என்றால் என்ன கோட்பாட்டு ஆதாயம் என்பது அதே விஷயம் 10 ஆல் 1 மீண்டும் அது 10 ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கோட்பாட்டு ஆதாயத்துடன் சோதனை ஆதாயத்தை கணக்கிடும்போது அதிக வித்தியாசம் ஏற்படாது என்பதை நாம் அறிவோம் ஆனால் நாம் வீச்சை மாற்றினால் என்ன ஆகும் சரி எனவே நீங்கள் இப்போது பார்க்க முடியும் இல்லையா முதலாவது 180 டிகிரி கட்ட மாற்றம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் உள்ளீட்டுடன் ஒப்பிடும்போது வெளியீட்டு சமிக்ஞை அதிகமாக உள்ளது அதாவது வெளியீட்டில் மின்னழுத்தம் 10 உள்ளீட்டில் மின்னழுத்தம் 1 ஏனெனில் Rf Rin என்பது 101 தவிர வேறொன்றுமில்லை அது 10 க்கு சமம் அதாவது இது உள்ளீட்டு சமிக்ஞையை 10 மடங்கு அதிகரிக்கும் உள்ளீட்டு சமிக்ஞை 1 வோல்ட் வெளியீட்டு சமிக்ஞை 10 வோல்ட் ஆக மாறும் சரி இதுதான் நாம் பார்த்தது இப்போது இன்னொன்றைப் பார்ப்போம் இன்னொன்றைப் பார்ப்போம் அதாவது அதிக அல்லது குறைந்த வீச்சுகளைப் பயன்படுத்துவோம் மேலும் அவதானிப்பதைக் குறிப்போம் எனவே மீண்டும் நீங்கள் அதிர்வெண் ஜெனரேட்டரில் கவனம் செலுத்த முடிந்தால் நாம் இப்போது என்ன செய்ய முயற்சிக்கிறோம் அதிர்வெண்ணைப் அப்படியே வைத்திருக்கிறோம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை மாற்ற முயற்சிக்கிறோம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை மாற்ற முயற்சிக்கிறோம் எனவே இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தம் என்ன 2 வோல்ட் சரி நாம் 2 வோல்ட் பயன்படுத்தினோம் இல்லையா இப்போது நாம் 2 வோல்ட்களைப் பயன்படுத்தும்போது பார்ப்போம் என்ன நடக்கும் 1 வோல்ட்டுக்கு பதிலாக 2 வோல்ட் பயன்படுத்தும்போது வெளியீடு என்ன வெளியீடு என்ன என்பதைப் பார்ப்போம் சரி எனவே அலைக்காட்டியில் நீங்கள் பார்த்தால் அது அகற்றப்பட்டது அதன் காரணமாகத்தான் நாம் 2 வோல்ட்ஐ பயன்படுத்த விரும்புகிறோம் இப்போது உங்கள் மனதில் வர வேண்டிய முதல் கேள்வி என்னவென்றால் அது எத்தனை முறை பெருக்கப்பட்டது 2 ஆதாயம் என்னவென்றால் ஆதாயம் Rf by Rin சரி எனவே பத்தை ஒன்றால் வகுத்தால் 10 உங்கள் ஆதாயம் 10 எவ்வளவு மின்னழுத்தம் நீங்கள் 2 வோல்ட்ஐ பயன்படுத்துகிறீர்கள் 2 பெருக்கல் 10 20 வோல்ட் ஆக இருக்கும் எனவே ஒரு சமிக்ஞையை நாம் பார்க்க வேண்டும் அது மாறுபட்ட கட்டம் கொண்ட 20 வோல்ட் சமிக்ஞை சரி மஞ்சள் மற்றும் நீலம் இது கட்டத்திற்கு மாற்றப்பட்டு உள்ளது ஆனால் இப்போது ஏன் இங்கே கிளிப் செய்யப்பட்டுள்ளது அது ஏன் கிளிப் செய்யப்பட்டுள்ளது சரி ஏனென்றால் விநியோக மின்னழுத்தம் சார்பு மின்னழுத்தத்தில் விநியோக மின்னழுத்தம் 15 வோல்ட் சரி எனவே வெளியீட்டு சமிக்ஞையில் 20 வோல்ட் பெருக்கத்தை போதுமான அளவு நாம் பார்க்க முடியாது சரி அதுதான் காரணம் இப்போது உள்ளீட்டு சமிக்ஞையை குறைத்தால் என்ன ஆகும் இப்போது இது 20 வோல்ட் போல இல்லை இது 15 வோல்ட் போல் இல்லை சரி ஏனென்றால் நாம் அலைக்காட்டியை சரிசெய்துள்ளோம் அதாவது இந்த உச்சியிலிருந்து உச்சம் கூட 15 ஆகும் அதை நான் இங்கே வைத்தால் நீல நிறமானது 15 நான் இங்கே வைத்தால் சரி நீல நிறமானது 15 ஆகும் அதுபோலவே இந்த ஒன்றும் உச்சத்திலிருந்து உச்சம் 20 ஆகும் சரியா உச்சத்தில் இருந்து உச்சம் 20 ஆகும் ஆனால் இது கிளிப் செய்யப்பட்டுள்ளது இது இங்கே கிளிப் செய்யப்பட்டுள்ளது மஞ்சள் ஒன்று உச்சத்திலிருந்து உச்சத்திற்கு 1 வோல்ட் ஆகும் அதனால்தான் 20 வோல்ட் என்பது பெரிய அலைவடிவம் அல்லது ஒரு வோல்ட் சிறியதாக இருப்பதைக் குறிக்கிறது ஆனால் நாம் அலைக்காட்டியில் சரிசெய்தோம் இதன் மூலம் நீங்கள் தெளிவாகக் காணலாம் எனவே சமிக்ஞை அதிகமாகத் தெரியவில்லை அது 20 வோல்ட் அல்ல என்று குழப்பமடைய வேண்டாம் அது 20 வோல்ட் நாம் ஏற்கனவே விவாதித்தபடி அலைக்காட்டி நெறிமுறையை மாற்றுவதன் மூலம் அதை மாற்றலாம் இப்போது குறைந்த மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறோமா என்று பார்ப்போம் எனவே மீண்டும் நீங்கள் அதிர்வெண் ஜெனரேட்டரில் கவனம் செலுத்தலாம் இப்போது நாம் 500 மில்லிவோல்ட்களைப் பயன்படுத்துகிறோம் என்று பார்ப்போம் எனவே நாம் 500 மில்லிவோல்ட்களைப் பயன்படுத்தினால் என்ன ஆகும் இப்போது அதைப் பார்ப்போம் நாம் 500 மில்லிவோல்ட்களைப் பயன்படுத்துகிறோம் அது உங்கள் சுற்றுக்குச் செல்கிறது இது சரி இங்கே உங்கள் ப்ரெட்போர்டு எனவே சமிக்ஞை உங்கள் ப்ரெட்போர்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது உங்கள் தலைகீழ் பெருக்கி தலைகீழ் பெருக்கி வெளியீடு மீண்டும் அலைக்காட்டிக்கு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கிருந்து அலைக்காட்டி வரை எனவே இப்போது நாம் அலைக்காட்டியில் என்ன பார்க்கிறோம் வெளியீட்டு மின்னழுத்தத்தில் சில மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் புதிய மதிப்பு என்ன நீங்கள் மீண்டும் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு கட்ட மாற்றம் உள்ளது வெளியீட்டு மின்னழுத்தம் இப்போது ஒரு வோல்ட் இருந்து இது சுமார் 5 வோல்ட் ஆகும் உச்சத்திற்கு உச்சம் 10 என்பதைக் காண்க ஆனால் வெளியீட்டில் நீங்கள் காணக்கூடிய மின்னழுத்தம் 5 வோல்ட்டுகளைத் தவிர வேறில்லை சரி எனவே அல்லது நீங்கள் 520 மில்லிவோல்ட்கள் என்று சொல்லலாம் எனவே உள்ளீட்டில் 500 மில்லிவோல்ட்களைப் பயன்படுத்துதல் மன்னிக்கவும் உள்ளீட்டில் 500 மில்லிவோல்ட்களை பயன்படுத்தினால் நாம் பார்க்கக்கூடிய வெளியீடு என்ன சரி எனவே இப்போது வரை நாம் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையை மாற்றலாம் அதன் அடிப்படையில் வெளியீட்டு சமிக்ஞையின் மாற்றத்தை நீங்கள் எளிதாகக் காணலாம் நிலையானதாக இருக்கும் ஒன்று கட்ட மாற்றம் கட்ட மாற்றம் சரியா மஞ்சள் மற்றும் நீல நிறங்கள் இவை மாறுபட்ட கட்டம் கொண்டு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நாம் எப்போதும் உள்ளீட்டு சமிக்ஞையை மாற்றலாம் நாம் எதை வேண்டுமானாலும் பெருக்கலாம் ஆனால் நான் சார்பு மின்னழுத்தமாக கொடுத்ததை விட அதிகமாக பெருக்க முடியாது இது உங்கள் 15 ஆகும் எனவே இது மிகவும் எளிதானது இல்லையா எனவே நான் இந்த மதிப்பை வைத்தால் என் திரையில் நிறைய விஷயங்களை கணக்கிட முடியும் இது அட்டவணை சரி நான் Vin ஐ பார்க்க முடியும் நான் Vout ஐ பார்க்க முடியும் நான் Vout Vin ஐ பார்க்க முடியும் நான் தத்துவார்த்த ஆதாயத்தை பார்க்க முடியும் நான் வீச்சை மாற்ற முடியும் மற்றும் சிக்னலில் மாற்றத்தை என்னால் பார்க்க முடியும் மிகவும் எளிதான சோதனை மிகவும் அடிப்படை சோதனை ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் புரிந்து கொள்வது ஏன் முக்கியம் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட சோதனையில் நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் 15 ஐப் பயன்படுத்தினால் சரி செயல்பாட்டு பெருக்கியின் ஆதாயம் என்ன நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் செயல்பாட்டு பெருக்கியின் ஆதாயம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது அதாவது ஒரு கேள்வி வந்தால் ஆதாயம் எல்லையற்றதாக இருந்தால் ஆதாயம் எல்லையற்றதாக இருந்தால் நான் உள்ளீட்டில் 1 வோல்ட் பயன்படுத்தினால் உள்ளீட்டில் ஒரு வோல்ட்டைப் பயன்படுத்தினால் எனது வெளியீடு எல்லையற்ற மின்னழுத்தங்களாக இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் இப்போது IIScயில் இருக்கிறேன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் மற்றும் முழு IISc முழுவதும் சக்தி பெற விரும்புகிறேன் இல்லையா நான் பார்க்கும் ஒரு ஒப் ஆம்ப் ஒரு ஒற்றை ஒப் ஆம்ப்பை பயன்படுத்தலாம் மேலும் அவரது ஆதாயம் எல்லையற்றது என்பதால் அதாவது உள்ளீட்டில் ஒரு வோல்ட்டைப் பயன்படுத்துவதால் நான் எல்லையற்ற மின்னழுத்தத்தைப் பெற முடியும் மேலும் முழு IIScஐ என்னால் இயக்க முடியும் ஒரு ஒற்றை செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தி சக்தியை உருவாக்க முடியும் அது சரியா ஏனென்றால் எல்லையற்ற ஆதாயம் ஆனால் நாம் பார்த்தது சோதனையில் எல்லையற்ற ஆதாயம் இருந்தாலும் கூட சரி இப்போது நம்மிடம் சுமாராக 10 வரையறுக்கப்பட்ட ஆதாயம் இருந்தது ஆனால் நாம் எப்போதுமே ஆதாயத்தை அதிகரிக்க முடியும் எல்லையற்ற ஆதாயம் இருந்தாலும் கூட வெளியீடு எல்லையற்ற மதிப்பை அடைய முடியாது ஆனால் இது சார்பு மின்னழுத்தத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு ஒப் ஆம்ப் முழு சக்தியையும் இயக்க முடியாது அல்லது முழு நிறுவனத்திற்கும் தேவைப்படும் அதிக சக்தியை உருவாக்க முடியாது இல்லையா எனவே இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் குழப்பமடைய வேண்டாம் எல்லையற்ற ஆதாயம் என்பது வெளியீட்டில் எல்லையற்ற மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்க முடியும் இல்லை இது செயல்பாட்டு பெருக்கிக்கு நீங்கள் எவ்வளவு வழங்கியுள்ளீர்கள் என்பதைப் பொறுத்தது அதாவது இங்கு நாம் அதிகபட்சமாக 13 5 அல்லது 15 க்கு அருகில் செல்ல முடியும் அந்த சோதனையை நாம் பார்ப்போம் என்ன வரம்பு செயல்பாட்டு பெருக்கியின் வேலை செய்யக்கூடிய வரம்பு என்ன சரி எனவே எல்லையற்ற ஆதாயம் என்று நாம் கூறும்போது அதாவது எல்லையற்ற வெளியீட்டு மின்னழுத்தம் நம்மிடம் இருக்கிறது இல்லையா எனவே இது மிகவும் எளிதானது எனவே நான் சொன்னது போல் இந்த சோதனையை நாம் சில பகுதிகளாக உடைப்போம் இதனால் நீங்கள் வகுப்பு முடிந்தபின் இடையில் இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் எனவே இப்போதைக்கு தலைகீழ் பெருக்கியைக் கண்டிருப்பதை விரைவாக நினைவுபடுத்துவோம் ஒரு தலைகீழ் பெருக்கியில் உள்ளீட்டைப் பயன்படுத்தினோம் அந்த வெளியீட்டிலிருந்து வெளியீட்டை அளவிடுகிறோம் VoutVin ஆதாயத்தை அளந்தோம் சரி தலைகீழ் பெருக்கியின் ஆதாயம் தலைகீழ் பெருக்கியின் தத்துவார்த்த ஆதாயத்தை அளந்தோம் அது ஏற்கனவே நமக்குத் தெரியும் Vout Rf Rin Vin இது உங்கள் தலைகீழ் பெருக்கியின் சூத்திரமாகும் பின்னர் நாம் ஒரு பிரெட்போர்டைப் பார்த்தோம் மேலும் அதிர்வெண் ஜெனரேட்டரின் சமிக்ஞையை உள்ளீட்டுடன் இணைத்துள்ளோம் இது சில உள்ளீட்டைத் தலைகீழாக மாற்றுகிறது எனவே வெளியீடு தலைகீழாக உள்ளது இது 180 டிகிரி கட்ட மாற்றம் கட்டத்திற்கு வெளியே உள்ளது இதை அலைக்காட்டியில் நாம் காணலாம் சரி இப்போது அடுத்த தொகுதியில் தலைகீழ் அல்லாத பெருக்கி எவ்வாறு வேலை செய்யும் என்பதைப் பார்ப்போம் சரி எனவே அடுத்த தொகுதியில் உங்களைப் பார்ப்பேன் இப்போதைக்கு சிறிது இடைவெளி எடுத்துக் கொள்வோம் சரியா